ஆகவே ஸ்டேட் ஸ்பேஸ் செர்சைப் பற்றிய நமது ஆய்வைத் தொடர்வோம் இப்போது நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு சிறிய பொம்மைகளுக்கு கூட ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச்சின் அளவு கணிசமாக பெரியதாக இருக்கும் எனவே ரூபிக்கின் கனசதுரத்தில் கிளைக்கும் காரணி பதினெட்டு என்று பார்த்தோம் நீங்கள் 20 ஆழம் வரை தேட விரும்பினால் நீங்கள் 10 முதல் 25 நோடு வரை தேட வேண்டும் அடிப்படையில் சிறிய புதிரில் கூட இது 8 புதிர் மற்றும் 15 புதிர் கிளை காரணி 4 ஆல் மூடப்பட்டிருக்கும் 15 புதிரைப் பார்த்தால் நீங்கள் நான்கு திசைகளில் ஒன்றிற்குள் மட்டுமே செல்ல முடியும் இது 13 ஸ்டேட்களில் 10 ஆகவும் 24 புதிரில் 10 ஸ்டேட்களில் 24 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது எனவே நீங்கள் பெறும் சிறிய புதிர்கள் கூட பெரிய ஸ்டேட் ஸ்பேஸ்களை உருவாக்க முடியும் மேலும் 24 ஸ்டேட்களை அடிப்படையாகக் கொண்ட 10 ஒரு எண் அல்ல என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் நீங்கள் அதை நழுவ விடலாம் அது உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் இதுவரை நாம் கண்ட அல்காரிதம் குருடாக இருக்கிறது அடிப்படையில் இது சில ஸ்டார்ட் ஸ்டேட்டைக் கொடுக்கும் சில ஸ்டேட் ஸ்பேஸைக் கொடுக்கிறது நீங்கள் அடைய விரும்பும் கோலைக் கொண்டு இந்த அல்காரிதம் என்ன செய்கிறது கொடுக்கப்பட்ட ஸ்டேட் கோல் ஸ்டேட்டா இல்லையா என்பதை சோதிக்க மட்டுமே இதைப் பயன்படுத்துகிறது எந்த வகையிலும் செர்ச்சிற்கு வழிகாட்ட இது பயன்படுத்தவில்லை நாம் சொன்னது போல் டெப்த் ஃபர்ஸ்ட் செர்ச் பெரும்பாலும் சில திசையில் செல்கிறது பின்னர் அது மீண்டும் தடமறிந்து கோல் ஸ்டேட் ப்ரெத் ஃபர்ஸ்ட் செர்சைப் பொருட்படுத்தாமல் மற்ற திசையை முயற்சிக்கிறது எப்போதும் ஸ்டார் ஸ்டேட்ஸ்களைச் சுற்றி வட்டமிடுகிறது அது படிப்படியாக விரிவடையும் முக்கியமாக இது விலகிச் செல்ல எல்லைகளைத் தேடுகிறது கோல் படி இங்கு எந்தப் பங்கையும் வகிக்கவில்லை அடிப்படையில் நாம் செய்ய விரும்பும் அடுத்த கட்டம் செர்ச்சை வழிநடத்த உதவும் கோல் ஸ்டேட்டைப் பற்றி நமக்குத் தெரிந்ததை எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் எனவே இது அடிப்படையில் ஒரு நகர வரைபடம் இது ஐ டி ஐ குறிக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் முக்கியமாக எங்காவது செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இந்த ஒரு கோல் ஸ்டேட் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லலாம் எனவே நீங்கள் சென்னையின் புவியியலுடன் ஒத்துப்போகிறீர்கள் என்றால் இந்த ஜி மெரினா பீச்சாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கில் எங்காவது இருக்கலாம் நீங்கள் ஐ டி யிலிருந்து மெரினா பீச்சிற்கு செல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக சாலைகளைப் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு நோடு மற்றும் ஒவ்வொரு சாலைப் பகுதியும் அடிப்படையில் ஒரு எட்ஜ் ஆகும் ஆகவே ஒருவிதத்தில் ஒரு சந்திப்பில் இருப்பது ஒரு ஸ்டேட் எனவே நீங்கள் இருப்பது ஐ எனவே நீங்கள் எங்காவது இருக்க விரும்பும் ஸ்டேட்டில் இருக்கிறீர்கள் இங்கே மெரினா பீச்சில் காந்தி சிலை உள்ளது அது வேறு ஸ்டேட் ஆகும் மற்றும் நீங்கள் பல்வேறு சந்திக்குச் செல்ல சாலையின் குறுக்கே செல்லலாம் இது வேறு ஸ்டேட்கள் மற்றும் பல இப்போது இந்த இரண்டு அல்காரிதம்கள் என்ன செய்கின்றன என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட முறையில் அடிப்படையில் செல்கின்றன இறுதியில் நாம் மெரினா பீச்சை அடைந்துவிட்டோம் என்று யாராவது சொன்னால் நான் முடித்துவிட்டேன் என்று அவர்கள் கூறுவார்கள் அடிப்படையில் நீங்கள் உண்மையிலேயே விரும்புவது நாம் உண்மையில் விரும்புவது ஒரு அல்காரிதம் இது எப்படியாவது இந்த திசையில் செல்லும் எப்படியாவது உங்களுக்குத் தெரியும் இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் கொடுக்கப்பட்டு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாணியில் தேர்ந்தெடுப்பதற்குப் பதிலாக ஒரு வாரிசுகளின் தொகுப்பைக் கொடுத்தது இது அடுத்தவர்கள் நாம் பயன்படுத்தும் ஒரு வார்த்தையாக ஆய்வு செய்ய அல்லது விரிவாக்க வேண்டும் செர்ச்சை முக்கியமாக வழிநடத்த உதவும் டொமைனின் நம்மால் முடிந்த அறிவைப் பயன்படுத்திக்கொள்ள முயற்சிப்போம் எனவே அது ஹூரிஸ்டிக் செர்ச் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஹூரிஸ்டிக் என்ற சொல் யூரிஸ்கோ அல்லது ஹூரிஸ்கீன் மற்றும் பலவற்றைப் பற்றி நான் படித்த பல்வேறு வழிகளுடன் நான் குறிக்கும் வார்த்தையிலிருந்து வருகிறது இவை அனைத்தும் கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்த கிரேக்க சொற்கள் மற்றும் யூரிஸ்கோ என்று அழைக்கப்படும் யூரிஸ்கோவுடன் தொடர்புடைய ஒரு வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம் இந்த வாதக் கதை யுரேகா என்று சொல்லும் தெருக்களில் நிர்வாணமாக ஓடியது பற்றி உங்களுக்குத் தெரியும் எனவே யுரேகா என்றால் என்ன அடிப்படையில் அதன் அர்த்தம் நான் அதைக் கண்டுபிடித்தேன் நான் கண்டுபிடித்தேன் யூரிஸ்கோ ஹியூரிஸ்டிக்ஸின் இந்த முழு யோசனையும் அடிப்படையில் இதை அறிந்து கொள்வதை முக்கியமாகக் கொண்டது எனவே நாம் எவ்வாறு ஹூரிஸ்டிக் பெற முடியும் எனவே இந்த ஹூரிஸ்டிக் அறிவு எவ்வாறு முக்கியமாகப் பயன்படுத்தப்படும் என்பதை முதலில் விவாதிக்கிறேன் எனவே h இன் n எனப்படும் மற்றொரு ஃபங்க்ஷன் நம்மிடம் உள்ளது என்று கருதுவோம் இது ஒரு நோடு அல்லது ஸ்டேட்டை எடுத்து ஒரு மதிப்பைக் கொடுக்கும் இது ஒரு அர்த்தத்தில் ஒரு அளவீடு ஆகும் அந்த ஸ்டேட்டிலிருந்து கோல் ஸ்டேட்டுக்குச் செல்வது எவ்வளவு எளிதானது அடிப்படையில் இதுபோன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மிடம் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் எனவே தியரிட்டிக்கல் கம்யூனிட்டி நம்மிடம் ஒரு ஆரக்கிள் இருப்பதாகக் கூறுகிறது இதிலிருந்து செல்வதன் சிக்கலைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்ததை இது உங்களுக்குக் கூறுகிறது அல்லது இந்த வாரிசுகளை யாராவது உங்களுக்குச் சொல்ல முடியுமா என்று அது உங்களுக்குக் கூறுகிறது பொதுவாக திறந்த பட்டியலைக் கொடுத்தால் அடுத்தது எதைத் தேர்ந்தெடுப்பது என்பது உதவியாக இருக்கும் ஏனென்றால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் முன்னேறினால் அவர்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் நீங்கள் நிச்சயமாக கோல் ஸ்டேட்டை அடைவீர்கள் என்று எனவே முதலில் நாம் எவ்வாறு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை பயன்படுத்தப்போகிறோம் என்பதற்கான இந்த மெக்கானிசத்தி லிருந்து வெளியேறுவோம் எனவே நம்மிடம் ஒரே கட்டமைப்பைக் கொண்ட இந்த அல்காரிதமைப் பார்த்தால் திறந்ததைப் பின்பற்றுவோம் ஆரம்பத்தில் இந்த ஜோடி தொடக்கத்தால் ஆனது எனவே இது உண்மையில் பட்டியலின் பட்டியலாக இருக்க வேண்டும் பின்னர் முதல் ஒன்றைப் பிரித்தெடுக்கவும் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் சில சமயங்களில் நாம் புதிய நோடுகளைக் கொண்ட தொகுப்பை புதியதாக உருவாக்குகிறோம் அதாவது திறக்க நாம் சேர்க்க விரும்புகிறோம் நாம் இப்போது என்ன செய்வோம் அது குறைந்தது கருத்துப்படி எனவே திறந்த டெயில் என்ற தலைப்பகுதியிலோ அல்லது திறந்த பகுதியின் மீதமுள்ள பகுதியிலோ அல்லது திறந்த டெயில் முடிவில் அது திறந்த ஸ்டேட்டில் இருந்தால் புதியதைச் சேர்க்கலாம் என்று இதுவரை நாம் சொன்னதை நினைவில் கொள்க அது திறந்த டெயில் என்றால் அது ஸ்டேக் போன்றது அது ஒரு க்யூ போன்றது இப்போது இதுபோன்றது புதியது என்று நாம் சொல்கிறோம் எனவே திறந்த புதிய டெயில் சேர்க்கவும் என்று சொன்னால் அந்த பகுதி டெப்த் ஃபர்ஸ்ட் செர்சைப் போன்றது அடிப்படையில் புதியது சேர்க்கப்பட்டதாகக் கூறப்படுகிறது அதைத்தான் இந்த பட்டியலை எடுத்து இந்த பட்டியலுடன் ஒன்றிணைத்து அவற்றை தலையை நோக்கி வைப்பது போன்றது இது இப்போது நீங்கள் இரண்டு பட்டியலையும் சேர்த்த பிறகு நான் சொல்கிறேன் அவற்றை h மதிப்பில் வரிசைப்படுத்துங்கள் h மதிப்பு என்றால் என்ன h மதிப்பு என்பது அடிப்படையில் நோடின் இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் பெஸ்ட் h மதிப்பு பட்டியலின் தலையாக வரும் நாம் இன்னும் பட்டியலைப் பற்றி பேசுகிறோம் இதே அல்காரிதம் அதை பட்டியலின் தலையிலிருந்து எடுக்கும் எனவே இதுபோன்ற தீர்க்கமான அறிவு நம்மிடம் இருந்தால் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலாக திறந்த ஸ்டேட்டில் இருக்க நமது அல்காரிதமை மாற்றியமைப்பதன் மூலம் அதைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் தலைமை உறுப்பை அகற்றும் போது எப்போதும் பெஸ்ட் உறுப்பை நாம் பெறுவோம் நாம் பெஸ்ட் முறை என்று எஎதை சொல்கிறோம் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எதை நம்புகிறதோ அல்லது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அடிப்படையில் என்ன நினைக்கிறதோ அதற்கேற்ப சிறந்தது என்று அர்த்தப்படுத்துகிறோம் நம்மிடம் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருந்தால் இதை நாம் செய்ய முடியும் இது ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது அதை சரியாக எழுத வேண்டும் இது ஒரு எண்ணைத் தருகிறது இது அங்கிருந்து ஸ்டேட்டைத் தீர்ப்பது எவ்வளவு எளிதானது அல்லது கடினமானது என்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும் எனவே நமது அல்காரிதமில் நாம் செய்ய வேண்டிய ஒரே சங்கிலி இதுதான் ஒவ்வொரு முறையும் புதிய கூறுகளை நாம் சேர்க்கும்போது திறந்த பட்டியலை வரிசைப்படுத்த வேண்டும் இப்போது வெளிப்படையாக உங்களுக்குள் உள்ள தரவு கட்டமைப்பு நபர் இந்த பட்டியலை மீண்டும் மீண்டும் வரிசைப்படுத்தும் இந்த யோசனைக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் ஏனெனில் வரிசையாக்கத்தின் விலை அதிகம் எனவே நீங்கள் செய்யக்கூடிய வேறு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக ஒன்றிணைத்து பின்னர் இந்த திறந்த டெயில் புதியதை வரிசைப்படுத்துங்கள் இது முதலில் நினைக்கும் விஷயம் எனவே இது தேவையில்லை ஏனெனில் புதிய கூறுகளின் எண்ணிக்கை சிறியதாக இருக்கும் மீதமுள்ள டெயில் எப்படியும் வரிசைப்படுத்தப்படுகிறது எனவே புதிய கூறுகளை மீண்டும் வரிசைப்படுத்தவும் நிச்சயமாக h ஐயும் வரிசைப்படுத்தவும் பின்னர் அதை திறந்த டெயில் உடன் ஒன்றிணைக்கவும் இது கணக்கீட்டு வேலைகளின் அடிப்படையில் சற்று சிறந்தது ஆனால் இது வெளிப்படையாக இது கடைசி வார்த்தை அல்ல எனவே நாம் சொன்னது போலவே நெருக்கத்தை திறம்பட பயன்படுத்த இதை இப்போது திறந்திருக்கும் அட்டவணையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் திறந்த திறனை எவ்வாறு திறம்பட செயல்படுத்துகிறோம் எனவே நிச்சயமாக அடுத்த வாரிசைத் தேர்ந்தெடுப்பதில் பணியைப் பொருத்தவரை அந்த செயல்திறன் கணக்கீட்டு பார்வையில் மட்டுமே இருக்கும் அதை வரிசைப்படுத்த நாம் எந்த விதத்தில் நிர்வகிக்கிறோம் என்பது முக்கியமல்ல அடிப்படையில் வரிசைப்படுத்த எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது அதை வரிசைப்படுத்த நாம் எந்த விதத்தில் நிர்வகிக்கிறோம் என்பது முக்கியமல்ல அடிப்படையில் வரிசைப்படுத்த எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது ஆனால் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்பட்டால் இதை தரவுத் துறை வகுப்பாக மாற்றும் ஆபத்தில் நீங்கள் எவ்வாறு திறந்த ஸ்டேட்டில் நிர்வகிக்க வேண்டும் நாம் ஒரு நிமிடம் இங்கே செலவிடுவோம் மாணவர் சார் நாம் அதை பராமரிக்க வேண்டும் எனவே நீங்கள் நிச்சயமாக ப்ரியாரிட்டி க்யூ திறந்திருக்க வேண்டும் ப்ரியாரிட்டி க்யூக்களை செயல்படுத்த பல்வேறு அல்காரிதம்கள் உள்ளன நாம் அதற்குள் செல்ல மாட்டோம் நீங்கள் எப்படியாவது திறம்பட திறந்த ஸ்டேட்டில் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த அப்சர்வேஷனை நாம் செய்வோம் இது வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் அல்லது அதுபோன்ற ஒன்று என்று சொல்லலாம் பின்னர் நம்மிடம் இந்த புதிய பட்டியல் உள்ளது இது அடிப்படையில் ஒரு சிறிய பட்டியல் ஆகும் இது ஏற்கனவே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய கூறுகளை பெற்றுள்ள நாம் அவற்றை இந்த வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலுக்குள் சரியான இடத்தில் செருக வேண்டும் இதைச் செய்வதற்கான பெஸ்ட் வழி ப்ரியாரிட்டி க்யூவின் மூலம் ப்ரியாரிட்டி க்யூ செயல்படுத்த ஒரு ஹீப்ஸ் பயன்படுத்துவதே ஆகும் ஆனால் அதைச் செய்வதற்கான பிற வழிகள் உள்ளன எனவே நாம் ஹூரிஸ்டிக் செர்ச்சைச் செயல்படுத்துகிறோம் என்றால் நீங்கள் எவ்வாறு திறந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் அது உங்கள் இயங்கும் நேரத்தை பாதிக்கும் அடிப்படையில் விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கலானதாகிவிடும் புதிய பட்டியலிலிருந்து ஏற்கனவே திறந்திருக்கும் விஷயங்களை நீக்க விரும்பினீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கும்போது ப்ரியாரிட்டி க்யூ உண்மையில் நாம் செய்யும் காரியம் சிறந்ததல்ல எனவே நான் இதை உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியாக தரவு கட்டமைப்பு பயிற்சியாக விட்டுவிடுவேன் நீங்கள் உறுப்பினராக இருப்பதை வெளிப்படையாக சரிபார்க்க விரும்பும் இந்த இரண்டு பணிகளையும் செய்ய விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம் இது ஏற்கனவே திறந்த ஸ்டேட்டில் இருக்கும் ஒரு புதிய நோடு ஆகும் இது நீங்கள் திறந்த ஸ்டேட்டில் பராமரிக்க விரும்பும் ஹாஷ் அட்டவணையை அடிப்படையாகக் கொண்டது எனவே எப்போதும் பெஸ்ட் நோடுகள் திறந்த ஸ்டேட்டில் இருக்கும் இது ப்ரியாரிட்டி க்யூ என்ன செய்கிறது நீங்கள் இரண்டையும் எவ்வாறு செய்ய முடியும் இரண்டையும் நீங்கள் செய்ய முடியுமா ஆம் என்றால் அது எப்படி இருக்கும் ஆனால் இங்கு அது எங்களுடைய முதன்மை அக்கறை அல்ல எங்களுடைய முதன்மை அக்கறை ஹூரிஸ்டிக் செர்ச் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்பதே ஆகும் இது அடிப்படையில் என்ன நடக்கிறது இப்போது நாம் ஹியூரிஸ்டிக் செயல்பாட்டிற்கு கவனம் செலுத்துவோம் இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை எவ்வாறு பெறுகிறோம் எனவே ஒருவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த செயல்பாட்டு ஜிங்கின் பகுதி இந்த முழு செயல்முறையும் செர்ச் நோடில்தான் உள்ளது இது முதலில் ஒரு ஜோடியாக இருந்தது இது தற்போதைய நோடு பெற்றோர் நோடைக் கொண்டுள்ளது இப்போது நாம் அதை ஒரு மும்மடங்காக மாற்ற விரும்புகிறோம் எனவே அது தற்போதைய பெற்றோராக மாறும் அதுவே அந்த நோடுக்கு h மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த h மதிப்பை நோடிலிருந்து சேமிக்கவும் விரும்புகிறோம் அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நோடை உருவாக்கும் போது நாம் h மதிப்பைக் கணக்கிட வேண்டும் இது n என்று சொல்லலாம் n என்பது சில நோடு மற்றும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு நோடு n ஐ உருவாக்க விரும்புகிறீர்கள் நாம் அந்த நோடுக்கான h மதிப்பைக் கணக்கிட விரும்புகிறோம் இப்போது நிச்சயமாக இந்த h மதிப்பு அந்த நோடின் சொத்து மட்டுமல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது அடிப்படையில் வெவ்வேறு கோல் நோடுகளுக்கு கோல் நோடை சார்ந்துள்ளது அதே நோடுக்கு வேறு h மதிப்பு இருக்கலாம் ஆனால் இங்கே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம் எனவே இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்களை எவ்வாறு உருவாக்குவது எனவே இதற்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன அவை டொமைன் சார்ந்தவை அல்லது நிலையானவை எனவே ஸ்டேடிக் முறையில் நாம் இந்த நடப்பு நோடாக மட்டுமே பார்க்கிறோம் அது ஒரு விதத்தில் ஒரு கோல் நோடாகத் தோன்றலாம் வெளிப்படையாக அதைச் செய்ய வேண்டும் மற்றும் அடிப்படையில் நமக்கு மீண்டும் ஒரு மதிப்பு கொடுக்கிறது எனவே ஒரு எடுத்துக்காட்டு அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இது நாம் சொன்னது போல ஒரு நகர வரைபடம் என்று சொல்லலாம் இது ஐ டி மற்றும் அது மெரினா பீச் மற்றும் பல மற்றும் முன்னும் பின்னுமாக இந்த நோடுக்கு நாம் எவ்வாறு ஹூரிஸ்டிக் மதிப்புகளை வழங்க முடியும் எனவே எளிமையான விஷயம் h இன் n ஆகும் எனவே நகர வரைபட சிக்கல் வழியில் நகரத்தில் சிக்கல்களைக் கண்டறியலாம் எனவே இப்போது நிச்சயமாக இந்த அல்காரிதம்கள் அனைத்தும் நம்மிடம் உள்ளன அவை உங்களுக்கு வழியைக் கண்டுபிடிக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குச் செல்ல வேண்டும் அவர்கள் இதை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் h இன் n என்று சொல்லலாம் எனவே கோல் நோடு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எனவே நகர வரைபடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அடிப்படையில் ஆயத்தொகுதிகளை பெறுவோம் என்று எதிர்பார்க்கலாம் எனவே ஸ்டார்ட் நிலை என்பது x தொடக்கத்திலிருந்தும் இரு பரிமாண வரைபடத்தில் y தொடக்கத்திலிருந்தும் உள்ளது மேலும் ஆயத்தொலைவுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் கோல் ஸ்டேட் என்பது சில x கோல் மற்றும் y கோல் ஆகும் மேலும் நீங்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஆயத்தொலைவுகள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானதாகும் எப்படி நாம் இதை பயன்படுத்த முடியும் இதை நாம் எவ்வாறு வரிசைப்படுத்தலாம் எனவே ஒவ்வொரு நோடுக்கும் அல்லது வரைபடத்தில் உள்ள ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் நாம் கோல் நோடுக்கான தூரத்தை கணக்கிடுகிறோம் அதுதான் நாம் பயன்படுத்தும் ஹூரிஸ்டிக் மதிப்பீடு எனவே ஒன்று யூக்ளிடியன் தூரம் அது ஒரு நல்ல மதிப்பீடாகும் எனவே இந்த யூக்ளிடியன் தூரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறீர்கள் இவை நாம் செல்லக்கூடிய வெவ்வேறு இடங்கள் என்று நாம் சொல்லப்போகிறோம் எனவே ஒரு நகர வரைபட சூழ்நிலையில் நாம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு நகர்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சாலையில் சென்றால் நீங்கள் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இந்த நோடுகளைக் கொண்ட அடுத்த சந்திக்கு நீங்கள் செல்ல வேண்டும் எனவே அடிப்படையில் இந்த ஒவ்வொரு n நோடுகளுக்கும் இந்த வாரிசு ஒவ்வொன்றிற்கும் பொதுவாக திறந்திருக்கும் ஒவ்வொரு நோடுக்கும் இந்த தூரத்தை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இதைத் தொடங்குவது திறந்திருக்கும் நம்மிடம் உள்ளது பின்னர் நிச்சயமாக கோலை மூடுவதாகத் தோன்றும் ஒன்றைத் தேர்வுசெய்க இப்போது இது ஹியூரிஸ்டிக் ஆகும் எனவே நாம் ஹூரிஸ்டிக் என்று கூறும்போது நாம் ஒரு ரூல் ஆப் தம்ப்பையும் பயன்படுத்துகிறோம் நீங்கள் இன்று உளவியல் வலைத்தளத்திற்குச் சென்றால் அது ஒரு மென்டல் ஷார்ட் கட் ஹூரிஸ்டிக் என்று கூறுவார்கள் இது ஒரு மன குறுக்குவழி இது சிக்கல்களை விரைவாக தீர்க்க நாம் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த வார்த்தையை விரைவாக வலியுறுத்துவதன் மூலம் இந்த பொதுவான நியூட்ரல் எக்ஸ்ப்லோஸனை எதிர்த்துப் போராட முயற்சிக்கிறோம் மேலும் நமது செர்ச்சை வழிநடத்த டொமைனில் இருந்து இந்த விஷயத்தில் சில அறிவைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு டொமைன் சார்ந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்தும்போது நம்மிடம் இப்போது மூன்று டொமைன் ஃபங்க்ஷன் உள்ளது ஒன்று நாம் ஏற்கனவே பேசிய மூவ்ஜென் ஃபங்க்ஷன் மற்றும் ஒன்று கோல் சோதனை ஃபங்க்ஷன் மூன்றாவது இப்போது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அதாவது நீங்கள் இப்போது ஒரு புதிய டொமைனை உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் n இன் h ஐ கணக்கிடும் நிரலை எழுத வேண்டும் எனவே செர்ச் அல்காரிதம் பயன்படக்கூடியது அதனால்தான் செர்ச் அல்காரிதம் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலை வரிசைப்படுத்த அல்லது பராமரிக்க அல்லது கேண்டிடேட்களின் ப்ரியாரிட்டி க்யூவை பராமரிக்க அந்த h மதிப்பை மட்டுமே பயன்படுத்துகிறது டொமைன் இண்டிபென்டன்ட் பாணியில் இதைச் செய்ய முடியுமா என்பதைப் பார்க்க முயற்சிக்கும் தருணத்தில் h மதிப்பு என்ன என்பதை டொமைன் இப்போது நமக்குச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த அல்காரிதம்களை ஒரு டொமைன் இண்டிபென்டன்ட் பாணியில் எழுதுவதே நாம் தொடர முயற்சிக்கும் இந்த முழு யோசனையையும் நீங்கள் காண்கிறீர்கள் நாம் இந்த செர்ச் அல்காரிதம்களை கூறாமல் எழுத விரும்புகிறோம் நான் நகர வழியைக் கண்டுபிடிக்கும் சிக்கல் அல்லது ரூபிக் கியூப் Rubik's cube அல்லது ராபர்ட் மூவ்மென்ட் ப்ராப்ளம் அல்லது பேக்டரி ஷெட்யூலிங் ப்ராப்ளமைக் தீர்க்க விரும்புகிறேன் நீங்கள் சில பொது நோக்க அல்காரிதம்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் கவலையில்லை நாம் பிளக் இன் டொமைன் செய்ய விரும்புகிறோம் அந்த அல்காரிதம்களை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் நேற்று இந்த மார்ஸ் ராபர்ட் பற்றி ஒரு பேச்சு இருந்தது ஆம் யாராவது கவனித்தீர்களா எனவே இந்த நாசா அவர்களிடம் இந்த மார்ஸ் ராபர்ட்ஸ் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் இதற்கான பாதைகளைக் கண்டுபிடிப்பதற்கும் நகர்த்துவதற்கும் அவர்கள் இந்த வகையான திட்டமிடல் அல்காரிதம்களைப் பயன்படுத்தினர் ஏனென்றால் ராபர்ட்டைப் பின்பற்றுவதற்கான பாதை மட்டுமல்ல அந்த இயக்கங்கள் என்ன என்பதையும் பின்பற்ற வேண்டும் உதாரணமாக நீங்கள் தரையில் இருந்து எதையாவது எடுக்க வேண்டுமானால் ஒரு ரோபோ கை செய்ய வேண்டும் தரையில் இருந்து ஒரு பாறை துண்டு அல்லது ஒவ்வொரு அசைவையும் கவனமாக திட்டமிட வேண்டும் என்று சொல்லலாம் அங்கே இந்த நுட்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே நிச்சயமாக ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சரியானதாக இருந்தால் அது தியரிட்டிகல் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் சொல்வதை ஒரு ஆரக்கிள் போன்றது பின்னர் இது சரியான விஷயம் என்று உங்களுக்குச் சொல்லும் பின்னர் நிச்சயமாக நீங்கள் லீனியர் டைம்மில் தீர்வைக் காண்பீர்கள் நீங்கள் முக்கியமாக பாதையிலிருந்து செல்கிறீர்கள் ஆனால் நடைமுறையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல ஒருவர் பேசக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன் என்ன எனவே நாம் எப்போதாவது பயன்படுத்தும் மற்றொரு ஃபங்க்ஷன் வெறுமனே இந்த xs மைனஸ் xg ஆகும் எனவே அளவிடுவதற்கு பதிலாக இது என்ன செய்கிறது எனவே யூக்ளிடியன் தூரம் நாம் சொல்வது போல் தூரத்தை உங்களுக்குக் கூறுகிறது இது x ஆயத்தொலைவுகளுக்கும் y ஆயத்தொலைவுகளுக்கும் இடையிலான வேறுபாட்டைக் கூறுகிறது இந்த தூர ஃபங்க்ஷனின் பெயர் என்ன மன்ஹாட்டன் ஃபங்க்ஷன் மன்ஹாட்டன் தூரம் ஒரு சிட்டி பிளாக் டிஸ்டன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அடிப்படையில் நீங்கள் மன்ஹாட்டன் போன்ற ஒரு அழகிய நகரத்தை வைத்திருந்தால் இது ஒரு கட்டத்தில் இருப்பது போன்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் கட்டத்தில் உள்ள சாலைகளில் மட்டுமே செல்ல முடியும் நீங்கள் மறைக்கும் அந்த தூரம் அடிப்படையில் இதுதான் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் இருந்தால் என்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் x திசையிலோ அல்லது y திசையிலோ மட்டுமே செல்ல முடியும் பின்னர் மற்ற தூர அளவீடுகள் ஒன்றை பற்றி யோசிக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஒன்று இதன் அதிகபட்சம் அல்லது அதிகபட்சம் அல்லது இதன் அதிகபட்சம் மற்றும் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதைத் தேர்வுசெய்யலாம் அல்லது முர்கோவ்ஸ்கி விதிமுறை என்று அழைக்கப்படும் வேறு ஏதேனும் உள்ளன அவை நாம் இங்கு கொண்டு வரமாட்டோம் எனவே அடிப்படையில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் இரண்டு உள்ளீடுகளை எடுக்கும் ஒரு டொமைன் ஃபங்க்ஷனை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஒன்று நோடு கொடுக்கப்பட்ட நோடு மற்றும் மற்றொன்று கோல் நோடு இது தேடலின் பத்து ஆண்டுகளில் நிலையானது என்று நாம் கருதுகிறோம் எனவே நாம் அதை இங்கே குறிப்பிடவில்லை ஆனால் அது பின்னணியில் எங்கோ இருக்கிறது அது நமக்கு ஒரு மதிப்பைத் தருகிறது இது கோல் நோடுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கான சில யோசனைகளைத் தருகிறது எனவே இந்த சூழலில் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்பது இலக்கிற்கான தூரத்தின் மதிப்பீடாகும் எனவே இந்த விஷயத்தில் தொலைவு என்ற வார்த்தையை நாம் வெளிப்படையாகப் பயன்படுத்துகிறோம் அடிப்படையில் பொதுவாக இது கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டிலிருந்து ஒரு சிக்கலைத் தீர்ப்பது எவ்வளவு கடினம் என்பதற்கான மதிப்பீடாகும் கடினமாக பொதுவாக நீங்கள் செய்ய விரும்பும் நகர்வுகளின் எண்ணிக்கையை நாம் குறிக்கிறோம் பின்னர் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அசைவிற்கும் செலவைச் சேர்க்கிறோம் எனவே எடுத்துக்காட்டாக சாலையில் ஒரு சாலையின் நீளத்தை சாலையில் உள்ள அனைத்து இணைப்புகள் என ஒரு செலவு அல்லது ஏதோவொன்றாக சேர்க்கலாம் நாம் பின்னர் வருவோம் இதுவரை உகந்த தீர்வு பற்றிய நம் யோசனை வெறுமனே மிகச்சிறிய எண்ணிக்கையிலான நகர்வுகளைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த எட்டு அல்லது பதினைந்து புதிர் என்ற மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இது எனது கொடுக்கப்பட்ட நிலை என்று சொல்லலாம் நான் மூன்று வாரிசுகளுடன் ஒன்றைத் தேர்வுசெய்ய அனுமதிக்கிறேன் அல்லது வைத்திருக்கிறேன் எனவே இங்கிருந்து எனக்கு மூன்று வாரிசுகள் உள்ளனர் என்னால் இந்த இரண்டையும் கீழ் நகர்த்த முடியும் எனவே நான் 4 8 2 6 7 3 1 5 ஐப் பெறுவேன் அல்லது என்னால் பெற முடியும் நான் இந்த பக்கம் 6 ஐ நகர்த்த முடியும் எனவே 2 4 8 6 7 3 1 5 அல்லது என்னால் 3 ஐ மேலே நகர்த்த முடியும் எனவே இந்த மூன்று வாரிசுகளை என்னால் இங்கிருந்து உருவாக்க முடியும் அவர்களில் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் எனவே எனக்கு ஒரு கோல் ஸ்டேட் தேவை எனவே நம்மிடம் இது போன்ற சில கோல் ஸ்டேட் உள்ளது என்று கூறுகிறேன் எனவே எந்த நிலையும் ஒரு கோல் ஸ்டேட்டாக இருக்க முடியும் என்று கூறுவோம் எனவே இது ஒரு கோல் ஸ்டேட் என்று சொல்வோம் எப்படியாவது டெயில் ஏற்பாடு செய்ய விரும்புகிறோம் எனவே அந்த ஸ்டேட்டை நாம் முக்கியமாக அடைகிறோம் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்களைப் பற்றி நாம் எவ்வாறு பேச முடியும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பற்றி நீங்கள் யோசிக்க முடியுமா இப்போது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அல்லது ஸ்டேடிக் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்றால் என்ன ஆகவே இந்த ஸ்டேட்டைப் பற்றி பேசுகிறோம் என்று சொல்லலாம் இந்த நடுத்தர ஸ்டேடிக் 6 ஐ இடது புறம் நகர்த்தியுள்ளோம் இந்த நடவடிக்கை நாம் செய்ய வேண்டுமா எனவே இந்த நடவடிக்கை அல்லது இந்த நடவடிக்கை அல்லது இந்த நகர்வை நாம் செய்ய வேண்டுமா என்று நாம் கேட்கும் கேள்வி இதுதான் எனவே இவை ஒவ்வொன்றிற்கும் நாம் h மதிப்பைக் கணக்கிட விரும்புகிறோம் ஏனெனில் இது ஹூரிஸ்டிக் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இதை மட்டுமே பார்க்க வேண்டும் அது நமக்கு ஒரு எண்ணைத் தருகிறது மேலும் சிறிய எண்ணிக்கையானது நமக்கு முக்கியமாக சிறந்தது என்ற வழக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் நாம் தூரத்தின் உணர்வு அல்லது தூரத்தின் கருத்துடன் செல்கிறோம் சிறிய தூரம் சிறந்தது என நீங்கள் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பற்றி சிந்திக்க முடியும் எனவே ஒரு ஃபங்க்ஷன் அதை n இன் h1 என்று அழைப்போம் ஒவ்வொரு ஓடு தூரத்திற்கும் இலக்கிற்கான தூரத்தின் தொகைக்கு சமம் எனவே நான் இலக்கிற்கான தூரம் என்று கூறும்போது கோல் ஸ்டேட்டுக்கு எந்த தூரமும் பரிந்துரைக்கப்படவில்லை நினைவில் கொள்ளுங்கள் இங்குள்ள தூரத்தால் நாம் என்ன சொல்கிறோம் நாம் மன்ஹாட்டன் தூரத்தை குறிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் இதுதான் உண்மையில் தூரம் இருக்க வேண்டிய பிரச்சினை இது மன்ஹாட்டன்களைப் பயன்படுத்துவதை அர்த்தப்படுத்துகிறது ஏனெனில் நீங்கள் கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக மட்டுமே நகர முடியும் எனவே இந்த ஸ்டேட்டின் ஹூரிஸ்டிக் மதிப்பு என்னவாக இருக்கும் ஏனெனில் இந்த ஸ்டேட்டுக்கு நாம் இரண்டைப் பார்க்கிறோம் இங்கே இரண்டு இருக்கிறது எனவே நான் இரண்டிற்கு ஒன்றைச் சேர்ப்பேன் பின்னர் நான்கு இங்கே உள்ளன மற்றும் நான்கு அங்கே உள்ளன எனவே அதைப் பெற எனக்கு இரண்டு படிகள் தேவை எனவே 8 க்கு 2 பிளஸ் எனக்கு 6 க்கு 1 2 3 படிகள் தேவை எனக்கு 7க்கு 1 2 2 படிகள் தேவை எனக்கு 3க்கு 1 2 3 படிகள் தேவை நான் 1 2 3 4 படிகளை நகர்த்த வேண்டும் அல்லது நான் 1 2 3 படிகளை நகர்த்த வேண்டும் மற்றும் பிளஸ் 5 க்கு நான் 0 படிகளை நகர்த்த வேண்டும் எனவே அடிப்படையில் இந்த எண்களின் கூட்டுத்தொகை அவற்றை அகற்ற அனுமதிக்கிறேன் இது இங்கே குழப்பமாக இருக்கிறது எனவே இந்த எண்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன மற்றும் அடிப்படையில் இந்த எண்களின் கூட்டுத்தொகை அடிப்படையில் இந்த நிலைக்கான ஹூரிஸ்டிக் மதிப்பு ஆகும் எனவே நாம் கூட்டினால் நீங்கள் ஒரு ஹூரிஸ்டிக் மதிப்பைப் பெறுவீர்கள் அதேபோல் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் அதேபோல் அதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் மேலும் எது சிறந்தது என்று யூகிக்க உங்களுக்கு சில வழிகள் இருக்கும் வேறு ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனைப் பற்றி நீங்கள் யோசிக்க முடியுமா இதை விட எளிமையானது தவறாக இடப்பட்ட ஓடுகளின் எண்ணிக்கை இது இன்னொன்று எனவே இந்த விஷயத்தில் n இன் h2 எத்தனை ஓடுகள் அடிப்படையில் இல்லை என்று எண்ணுகிறீர்கள் எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்லலாம் ஐந்து இடத்தில் உள்ளது என்றும் வேறு எதுவும் இடத்தில் இல்லை என்றும் அல்லது நீங்கள் வெற்று ஓடு எண்ண விரும்பினால் வெற்று ஓடு அதன் இடத்தில் இருப்பதாக நீங்கள் கூறலாம் ஆனால் அடிப்படையில் அது எப்படியாவது ஏதாவது சேர்க்கும் எனவே இது ஒரு எளிய நடவடிக்கையாகும் இது கணக்கிடுவது எளிதானது ஆனால் இங்கே சிறந்தது என்ற கருத்தில் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மற்றொன்றை விட சிறந்ததாக உள்ளது இவை பயன்படுத்த வேண்டிய இரண்டு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்தத் தேர்வைச் செய்வதற்கு இரண்டு அம்சங்கள் உள்ளன என்பதை உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது ஒன்று ஃபங்க்ஷனைக் கணக்கிடுவதற்கான செலவு மற்றும் இரண்டாவதாக அது நமக்கு அளிக்கும் நன்மைகள் என்னவென்றால் நாம் தேடும் நன்மை என்னவென்றால் நம் செர்ச்சை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இதை எண்ணுவதற்கான ஒரு வழி என்னவென்றால் இந்த 8 புதிரில் 10000 சோதனைகளை இயக்கச் சொல்ல நீங்கள் அனுமதித்தால் இதுபோன்ற ஒன்றை நீங்கள் கணக்கிடலாம் பிரிக்கப்பட்டுள்ள நோடுகளின் எண்ணிக்கைக்கு சமமான பயனுள்ள கிளை காரணி என்று அழைக்கிறோம் எனவே ஒரு பயனுள்ள கிளைக் காரணி உள்ளது இது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் சொத்து மற்றும் அது கணக்கிடப்படும் வழி என்னவென்றால் நீங்கள் ஒரு பரிசோதனையை நடத்துகிறீர்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் சில ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கு சில கோல் ஸ்டேட்டைக் கொடுக்கிறீர்கள் நாம் இப்போது எழுதியுள்ள இந்த அல்காரிதமின்படி ஹூரிஸ்டிக் செயல்பாட்டு வழிகாட்டி தேடட்டும் பின்னர் அல்காரிதம்கள் எத்தனை நோடுகளைக் காண்கின்றன மற்றும் தீர்வின் மொத்த நீளத்தால் வகுக்கப்படுகின்றன இங்கே பெஸ்ட் மதிப்பு என்ன பெஸ்ட் மதிப்பு 1 ஆகும் அடிப்படையில் ஹூரிஸ்டிக் செயல்பாட்டிற்கு கூட சரியானது இந்த கோல் ஸ்டேட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் நோடுகளை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் எனவே வேறு எந்த புதிய சொற்களையும் நீங்கள் காண மாட்டீர்கள் எனவே இந்த பயனுள்ள கிளைக்கான பெஸ்ட் மதிப்பு சிக்கலின் ஒரு கிளை காரணி என்பது உங்களுக்குத் தெரிந்த ஒன்றாகும் இது அடிப்படையில் 4 ஆகும் அடிப்படையில் நான்கால் கட்டுப்படுத்தப்பட்டதாகச் சொல்லலாம் அல்லது அதற்கு ரூபிக் க்யூப் உள்ளது நான் கவனம் செலுத்துவதைக் குறிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் அது கவலை இல்லை ஆனால் அதுதான் என்று சொல்லலாம் எனவே பயனுள்ள கிளைக் காரணி 1 மற்றும் 4 க்கு இடையில் சில மதிப்பு இருக்கும் இது பெஸ்ட் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் நிச்சயமாக நீங்கள் அதை ஒரு சோதனைக்காக செய்ய மாட்டீர்கள் வெவ்வேறு ஸ்டார்ட் நிலைகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் வரும் அனைத்து புள்ளிவிவர மாறுபாடுகளையும் கூட வெளியேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான சோதனைகளை இயக்குவீர்கள் எனவே ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது என்ற கருத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதே டைம்மில் இந்த இரண்டு ஃபங்க்ஷன்களுக்கும் இடையில் செலவு வேறுபாடு உள்ளது பொதுவாக அவை இரண்டுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்களின் தேர்வாக இருக்கலாம் எனவே ஒன்றின் அடிப்படையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் இந்த அல்காரிதமுக்குச் சென்றால் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்துவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்பதை இப்போது நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உருவாக்கும் ஒவ்வொரு நோடுக்கும் கணக்கிட வேண்டும் நீங்கள் நகர்வு ஜென் ஃபங்க்ஷனை அழைத்து குழந்தைகளை உருவாக்குகிறீர்கள் நகல்களை நீக்கிய பின் அந்த நோடுக்கான ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைக் கணக்கிடுவதற்கான கூடுதல் செலவு இந்த அல்காரிதமிற்கான மொத்த நேரத்தை விட மிகக் குறைவாக இருக்க வேண்டும் அதாவது குறைந்த எண்ணிக்கையிலான நோடுகளைப் பார்த்து நேரத்தை எவ்வாறு சேமிக்கிறீர்கள் என்பதாகும் முக்கியமாக ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் நன்றாக இருந்தால் நீங்கள் அர்த்தமற்ற சில பாதைகளில் செல்லமாட்டீர்கள் நீங்கள் அடிப்படையில் தீர்வு பாதையில் மட்டுமே செல்வீர்கள் எனவே பல்துறை பயன்பாட்டை மலிவான ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ற வார்த்தையைத் தேர்ந்தெடுப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எளிமையான அல்லது மிகவும் மலிவானவை ஸ்டேடிக் ஃபங்க்ஷன்களாகும் அவை கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டை மட்டுமே பார்த்து ஒரு மதிப்பைக் கூறும் அடிப்படையில் அது ஒரு ஸ்டேட்டைக் காட்டுகிறது சில எண்ணிக்கையின் அடிப்படையில் இது ஒரு நல்ல நிலை அல்லது மோசமான நிலை என்று அது சொல்லும் இது அந்த விஷயங்களில் ஒன்றைப் பயன்படுத்தி கணக்கிடும் நாம் ஏன் அப்படிச் சொல்கிறோம் எனவே ஒரு கணம் இந்த நகர வரைபட உதாரணத்திற்குச் செல்வோம் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை முன்கூட்டியே பார்க்க முடியாதது என்னவாகும் எனவே சென்னையின் இடவியல் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் வாயிலுக்குச் செல்வீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் உங்களுக்கு வேறு வழியில்லை நீங்கள் பிரதான வாயிலுக்குச் சென்று அங்கிருந்து நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே இது ஸ்டார்ட் ஸ்பேஸ் ஆகும் இது கோல் இருப்பிடமாகும் இதற்கு குறுக்கே ஓடும் நதி இருக்கும்போது என்ன ஆகும் நம்மிடம் இந்த அடையார் நதி உள்ளது சில சமயங்களில் அது கூட தண்ணீரைக் கொண்டுள்ளது ஸ்டார்ட் ஸ்டேட் மற்றும் கோல் ஸ்டேட்டை மட்டுமே பார்க்கும் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழியில் ஒரு நதி உள்ளது என்பதை மறந்துவிடும் எனவே மலை சூழ்நிலையில் இது ஒரு பாதைகளாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சில மலைத்தொடர்களைக் கடக்க உங்களுக்கு ஒரு பாதைகள் தேவை இங்கே உங்களுக்கு ஒரு பாலம் தேவை எனவே பாலம் ஒன்று உள்ளது பாலம் இங்கே உள்ளது மற்றொரு பாலம் இங்கே உள்ளது என்று சொல்லலாம் ஆனால் ஆற்றின் அருகே ஊதுகுழல் திசையில் எந்த பாலமும் இல்லை ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் இது இந்த திசையில் செர்ச்சை இயக்கும் ஏனென்றால் இந்த நோடு இந்த நோடை விட சிறந்தது என்றும் இந்த நோடு இந்த நோடை விட சிறந்தது என்றும் இது உங்களுக்குத் தெரிவிக்கும் உண்மையான நடைமுறையில் இந்த இரண்டு நோடுகளில் ஒன்று ஏன் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இது உங்களை இந்த பாலத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடும் இது உங்களை இந்த பாலத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடும் அதேசமயம் இது உங்களை முட்டுச்சந்திற்கு அழைத்துச் செல்லும் பின்னர் நீங்கள் இந்த பாதையில் கீழே செல்ல வேண்டியிருக்கும் பின்னர் இதுபோன்று செல்ல வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இந்த வழக்கில் என்ன தகவலைக் கொண்டுள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டு மட்டுமே தீர்ப்பை வழங்க முடியாது இது ஒரு ஸ்டேடிக் ஃபங்க்ஷன் அதாவது தற்போதைய இருப்பிடம் மற்றும் கோல் இருப்பிடம் என்பதன் அர்த்தம் ஆகும் இதன் அடிப்படையில் இது சிறந்ததாக தோன்றுகிறது எனவே அந்த அர்த்தத்தில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்கள் தவறானவை அவை உங்களுக்கு சிறந்ததைக் கொடுக்கும் என்று தேவையில்லை அடுத்த வகுப்பில் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எவ்வாறு எடுக்கப்படலாம் என்பதைப் பார்ப்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் நீங்கள் அடிப்படையில் ஏதோவொரு வழியில் தவறாக வழிநடத்தப்படலாம் மேலும் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிப்போம் எனவே நீங்கள் திறந்த பட்டியலில் சேர்க்கும் ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு எண்ணைக் கொடுக்கும் சில ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை நீங்கள் உருவாக்க வேண்டும் மேலும் தொலைவு பற்றிய கருத்தைப் பற்றி நாம் பேசுவதால் சிறியது சிறந்தது என்று நாம் இங்கே கருதுகிறோம் பின்னர் திறந்த பட்டியலை ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின்படி வரிசைப்படுத்தி எப்போதும் பெஸ்ட் நோடைத் தேர்ந்தெடுப்போம் மேலும் செர்ச் அடிப்படையில் முன்னேறும் எனவே நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்பது செர்ச் கோலின் திசையை நோக்கி செல்லும் ஆனால் சில நேரங்களில் அது ஒரு திசையில் செல்லக்கூடும் பின்னர் அது வலையை பின்னுக்குத் தள்ளி வேறு எதையாவது முயற்சிக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் செர்ச்சைத் தொடங்குங்கள் என்று யாராவது கூறலாம் இந்த விஷயம் சில பாதையில் செல்கிறது மேலும் நீங்கள் சில மதிப்புகளை நிரப்பலாம் இதனால் நாம் இங்கே இந்த பாதையில் செல்வோம் எனவே எடுத்துக்காட்டாக இது 40 ஆக இருக்கலாம் இது 60 ஆக இருக்கலாம் இது 50 ஆக இருக்கலாம் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் எனவே இது 40 ஐத் தேர்வுசெய்து பின்னர் அதேபோல் அவை அனைத்தும் அல்காரிதமின்படி மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற அனைத்தும் அடிப்படையில் திறக்கப்படுகின்றன எனவே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இதை இந்த பாதையில் கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது திடீரென்று இந்த கட்டத்தில் ஹூரிஸ்டிக் மதிப்பு குறைவாக இருப்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இது அடுத்ததாக நேரடியாக மாறுகிறது எனவே ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழிநடத்தப்படுவதால் அது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனால் வழிநடத்தப்படுவதால் அது எப்போதும் இடத்தை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வடிவத்தில் ஆராயாது ஆனால் அது நமக்கு நீங்கள் கொடுத்த கோல் என்ன என்பதைப் பொறுத்தது கோல் இங்கே இருந்ததற்கு பதிலாக கோல் இங்கே இருந்தால் ஸ்டேஷன் அல்லது ஏதாவது சொல்லலாம் பின்னர் சில அல்காரிதம்கள் இந்த திசையில் செல்ல முயற்சித்திருக்கும் எனவே ஒவ்வொரு இலக்கிலும் அதன் நடத்தை மாறுகிறது இது ஒரு அடிப்படை யோசனையாகும் இது கோலை அடையக்கூடிய திசையில் செல்ல முயற்சிக்கிறது அதேபோல் மற்ற சிக்கலுக்கு அடிப்படையில் நான் இந்த டைம்மில் மாறும் ஃபங்க்ஷன்களுக்கு வருவேன் இந்த அல்காரிதமின் பண்புகளை விவாதிக்க உதவுகிறது நான் நான்கு அளவுகோல்களைப் பெற்றுள்ளேன் என்பதை பற்றி நாம் கூறினோம் முழுமையுடன் தொடங்குவோம் எனவே இதை நான் எங்கே எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னை இங்கே அனுமதிக்கிறேன் எனவே இந்த அல்காரிதமையும் பெயரையும் நாம் ஒரு பெயரைக் கொடுக்காத விதத்தில் கொடுப்போம் மேலும் இந்த அல்காரிதம் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் என அழைக்கப்படுகிறது எல்லா நோடுகளும் திறந்த ஸ்டேட்டில் உள்ளன இது முதலில் பெஸ்ட் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் நீங்கள் சிறந்தது எதுவென்று சொல்கிறீர்கள் மிகக் குறைவான மதிப்புள்ள ஒன்று எனவே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்புகளின் முழுமை என்ன இது எளிமைக்கான வரையறுக்கப்பட்ட இடம் என்று வைத்துக் கொள்வோம் அது முழுமையானது இது முழுமையானது ஆனால் உங்கள் வாதத்தை எவ்வாறு நியாயப்படுத்துவது என்பது முந்தைய தேடலுக்காக கூட நாம் இன்னும் கொஞ்சம் முறையான வாதத்தை உண்மையில் கொடுக்கவில்லை ஆனால் இந்த அல்காரிதமைப் பார்த்து இப்போது அதை நீங்கள் கொடுக்கலாம் அது அடிப்படையில் முழுமையானது என்று எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு சுழற்சியிலும் அது திறந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு நோடைத் தேர்ந்தெடுத்து அதை நெருக்கமாக பரிசோதித்து வெற்றிபெறுகிறது அல்லது ஸ்டேட் ஸ்பேஸ் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது அதாவது திறந்த ஸ்டேட்டில் முழு ஸ்டேட் ஸ்பேஸையும் மட்டுமே மோசமான ஸ்டேட்டில் வைத்திருக்க முடியும் அது முழு ஸ்டேட் ஸ்பேஸையும் ஆராயும் ஒவ்வொரு சுழற்சியிலும் இது திறந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு நோடை ஆய்வு செய்யும் எனவே திறந்த காலியாக இருக்கும்போது அல்லது கோல் ஸ்டேட்டைக் கண்டறிந்தால் அது நிறுத்தப்படும் அது எப்போதுமே கோல் ஸ்டேட்டைக் கண்டுபிடிக்கும் ஏனெனில் அது இருந்தால் அது ஒரு கட்டத்தில் திறந்திருக்கும் இது எப்போதுமே சில திறந்த நோடுகளைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் திறந்ததே வரையறுக்கப்பட்ட பட்டியல் விசேஷமாக நாம் நகல்களை நகர்த்துகிறோம் என்பதை நிரூபிக்கிறோம் அதே நோடுகளை மீண்டும் சேர்க்க மாட்டோம் எனவே திறந்த ஸ்டேட்டில் தொடங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு மட்டுமே உள்ளது மோசமான ஸ்டேட்டில் அது ஒவ்வொன்றாக மறுசுழற்சி செய்து அவற்றை அகற்றி என்னால் தீர்வைக் கண்டுபிடிக்க முடியாது என்று கூறுகிறது ஒரு கட்டத்தில் தீர்வு இருக்கும்போது இங்கே இந்த படி மூலம் திறந்த தேர்வு மூலம் அது எடுக்கப்படும் மேலும் டெப்த் ஃபர்ஸ்ட் மற்றும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்ன என்பதை இது வெற்றிகரமாகச் சொல்லும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குறைந்தது கருத்தியல் ரீதியாக வரிசைப்படுத்துகிறது இது ஒவ்வொரு முறையும் திறந்த பட்டியலை வரிசைப்படுத்துகிறது அது ஒரே மாற்றம் என்றாலும் ஆனால் அது முடிவடைவதற்கு முன்பு ஒவ்வொரு நோடையும் ஒரு முறை எடுக்கப் போகிறது எனவே முழுமை பின்வருமாறு நேரத்தையும் இடத்தையும் பற்றி ஒரு அகலத்தில் மிக விரைவாக இங்கு பேசுவோம் நேர சிக்கலை நீங்கள் என்ன சொல்வீர்கள் இடத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவே இந்த தருணத்தில் நேரத்தைப் பற்றி பேசுவோம் இது உண்மையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எவ்வளவு சிறந்தது என்பதைப் பொறுத்தது இப்போது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சரியாக இருந்தால் நேர சிக்கலானது லீனியர் ஆக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் ஆழமான வலதுபுறத்தில் என்ன லீனியர் என்பதில் நீங்கள் எப்போதும் சரியான நோடு லீனியர் வரை செல்வீர்கள் எனவே ஆழம் இந்த சர்ச் ட்ரீ நீங்கள் எப்போதும் ஒவ்வொரு மட்டத்திலும் சரியான தேர்வு செய்வீர்கள் லீனியர் டைம்மில் நீங்கள் கோல்களை அடைவீர்கள் மோசமான ஸ்டேட்டில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மோசமாக இருந்தால் அது அதிவேகமாக இருக்கும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் உண்மையில் தீங்கிழைக்கும் சில நகரங்களில் உங்களுக்குத் தெரிந்ததைப் போல நான் எப்படி அங்கு செல்வது என்று ஒருவரிடம் கேளுங்கள் பின்னர் உங்களுக்கு எதிர் திசையைச் சொல்வார்கள் எனவே மிக மோசமான ஸ்டேட்டில் கூட நீங்கள் ஒரு அதிவேக செர்ச்சை மட்டுமே செய்வீர்கள் எனவே இது உண்மையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பொறுத்தது அதேபோல் இடத்தைப் பொறுத்தவரை அது உண்மையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பொறுத்தது இப்போது செர்ச் மரத்தில் ப்ரெத் ஃபர்ஸ்ட் செர்ச்க்கான திறந்த பட்டியலை தீர்க்கிறது நாம் வரைந்து கொண்டிருந்தோம் மற்றும் டெப்த் ஃபர்ஸ்ட் திறந்த பட்டியல் இது போன்றது இப்போது ப்ரெத் ஃபர்ஸ்ட் செர்ச்சின் இந்த அதிவேகமாக செல்லும் திறந்த பட்டியலை உங்களுக்கு உணர்த்துவது மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஸ்டேட்டிலிருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் அதை b ஆல் அழைக்க விரும்பினால் நான் நீளத்தை பெருக்குகிறேன் அடிப்படையில் b என்பது வரைபடத்தில் உண்மையில் சித்தரிக்கப்படாத பஞ்சிங் பாக்டர் இது ஒரு திட்ட வரைபடமாகும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அது b ஆல் நீண்டதாகிவிடும் ஆகையால் அது அதிவேகமாகப் போகிறது அதேசமயம் ப்ரெத் டெப்த் ஃபர்ஸ்ட் செர்ச் திறந்த அடிப்படையில் நீளத்திற்கும் அதன் லீனியர் விகிதத்திற்கும் விகிதாசாரமாகும் இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சுக்கு மாறிவிடும் என்று நாம் வாதிட்டோம் ஆகையால் அது அதிவேகமாகப் போகிறது அதேசமயம் ப்ரெத் டெப்த் ஃபர்ஸ்ட் செர்ச் திறந்த அடிப்படையில் நீளத்திற்கும் அதன் லீனியர் விகிதத்திற்கும் விகிதாசாரமாகும் இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சுக்கு மாறிவிடும் என்று நாம் வாதிட்டோம் பொதுவாக செர்ச் எல்லைப்புறம் இதுபோல் தோன்றுகிறது இப்போது இது நிச்சயமாக பொதுவானது அதாவது இது உண்மையில் லீனியர் அல்ல மேலும் இது பொதுவாக நடைமுறையில் இயற்கையில் அதிவேகமாக அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த வகையான பிரச்சினைகளைத் தீர்த்திருந்தால் அல்லது ரூபிக்கின் வகையான பிரச்சினைகளைத் தீர்த்திருந்தால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது சில சமயங்களில் நீங்கள் ஹூரிஸ்டிக் செயல்பாட்டிற்கு எதிராக செல்ல வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த புள்ளியில் நாம் பின்னர் வருவோம் நீங்கள் உதாரணமாக எண்ணுகிறீர்கள் என்றால் ஓடுகள் மற்றும் இடம் அல்லது அது போன்றவற்றை எண்ணினால் சில சமயங்களில் நீங்கள் ஏற்கனவே செய்த ஒன்றை சீர்குலைக்க வேண்டும் இப்போது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அத்தகைய விஷயங்களைப் பற்றி மிகவும் வருத்தமாக இருக்கும் இப்போது நீங்கள் முதல் கட்டத்தை உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் அதை சீர்குலைக்கிறீர்கள் என்பது உங்கள் செர்ச்சில் முக்கியமாக பிரதிபலிக்காது எனவே நாம் பின்னர் அந்த சிக்கல்களுக்கு வருவோம் முழுமையான நேர இடம் மற்றும் வேறு என்ன தரம் இந்த விவாதத் தரத்தை நான் வேறுபடுத்துவேன் பின்னர் யோசித்துப் பாருங்கள் இது உங்களுக்கு உகந்த தீர்வைக் கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பின்னர் நாம் இதற்கு வருவோம் நான் இண்டிபென்டன்டான டொமைன் மற்றும் விவரங்களுக்குச் செல்லாமல் ஓரிரு நிமிடங்களை மறுபக்கத்தில் செலவிட விரும்புகிறேன் டொமைன் இண்டிபென்டன்ட் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தீர்க்கிறது என்று நான் இதைச் சொல்வேன் இதை நாம் தளர்வான பிரச்சினை என்று அழைக்கிறோம் எனவே இது ஒரு தளர்வான சிக்கலை தீர்க்கிறது மற்றும் எனவே முக்கிய வேறுபாடு என்னவென்றால் ஸ்டேடிக் ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்ட ஸ்டேட் மற்றும் கோல் ஸ்டேட்டை மட்டுமே பார்த்து உங்களுக்கு ஒரு மதிப்பை அளிக்கிறது எனவே தளர்வான சிக்கல் மற்றும் திட்டமிடலைப் பார்க்கும்போது நமக்கு நேரம் கிடைக்குமா என்பதைப் பார்ப்போம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் ஆனால் தளர்வான சிக்கல் ஒரிஜினல் சிக்கலை மாற்றியமைக்கிறது இதனால் அதை மிக எளிதாக தீர்க்க முடியும் எனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல இது போன்ற எட்டு புதிரை நீங்கள் பார்க்கும்போது இப்போது நான் இரண்டிலிருந்து செல்ல வேண்டுமானால் இரண்டு இங்கு செல்ல வேண்டும் அல்லது இரண்டு வேண்டுமானால் ஒன்றிற்கு பதிலாக ஏழு இங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லலாம் உண்மையான எட்டு புதிரில் இப்போது ஏழுக்கு ஒன்றை நகர்த்த விரும்புகிறோம் நீங்கள் முதலில் எட்டு வழியை விட்டு வெளியேற வேண்டும் பின்னர் நீங்கள் ஏழு மேலே தள்ள வேண்டும் பின்னர் எப்படியாவது தள்ளுவதன் மூலம் இடைவெளி உருவாக்குவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இங்கே எட்டுக்கு தள்ளிவிட்டோம் பின்னர் நீங்கள் 6 ஐயும் பின்னர் 5 ஐயும் பின்னர் 4 ஐயும் பின்னர் 3 ஐயும் பின்னர் 1 ஐயும் தள்ளி பின்னர் ஏழு மேலே தள்ளுகிறீர்கள் அடிப்படையில் நீங்கள் நிஜ உலகில் நிறைய நகர்வுகளை செய்ய வேண்டும் அடிப்படையில் எட்டு புதிரை கற்பனை செய்து பாருங்கள் அதில் நீங்கள் மற்ற ஸ்லைடுகளின் மேல் சரியலாம் அல்லது மற்ற ஸ்லைடுகளின் மேல் மற்ற ஓடுகள் அமரலாம் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் ஏழு பேர் இங்கு வரக்கூடிய ஒரு நகர்வை என்னால் செய்ய முடியும் என்று எனது பிரச்சினையை மாற்றியமைத்தேன் பின்னர் இது அடிப்படையில் இங்கு வரலாம் இது ஒரு வெற்று ஓடாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதில் உண்மையான பிரச்சினை அடிப்படையில் தளர்வான பிரச்சினை நீங்கள் ஓடு மீது நகர்ந்து மற்றொரு ஓடு மேல் உட்காரலாம் இப்போது இந்த நிதானமான சிக்கலுடன் நான் பணிபுரிந்தால் ஏழு முதல் ஒன்றிற்குச் செல்ல எத்தனை படிகள் தேவை என்பதை எளிதாகக் காணலாம் என்பதை நீங்கள் காணலாம் இது இப்போது இரண்டு படிகள் இது ஸ்டேடிக் ஃபங்க்ஷனை நாம் வடிவமைக்கிறோம் மேலும் அதே மதிப்பை கோல் படிக்கு அந்த தூரத்தை நினைவில் வைத்து கொள்வோம் ஸ்டேட்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவர் கூறினார் இந்த டைனமிக் டொமைன் இன்டிபென்டென்ட் பங்க்ஷன் என்னவென்றால் ஸ்டேடிக் டொமைன் பங்க்ஷன் எட்டு புதிருக்கு குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதேசமயம் சீரான முறையில் சிக்கல்களை எவ்வாறு வரிசைப்படுத்துவது என்பதை நாம் அறிவோம் நாம் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதைக் காணலாம் பின்னர் ஒரு டொமைன் இண்டிபென்டன்டான பாணியில் நாம் தளர்வான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் மேலும் அவை பொதுவாக பாலினாமியல் டைம்மில் தீர்க்கப்படலாம் இது ஒரு முக்கியமான விஷயமாகும் எனவே ஸ்டேடிக் ஃபங்க்ஷன் மற்றும் டைனமிக் ஃபங்க்ஷன் அல்லது டொமைன் இண்டிபென்டன்ட் ஸ்டேடிக் ஃபங்க்ஷன் ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் நாம் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டை மட்டுமே பார்க்கும் என்பதால் அது ஸ்டேடிக் டைம்மில் தீர்க்கப்படும் என்று கருதுகிறோம் கோல் ஸ்டேட் உங்களுக்கு ஒரு மதிப்பை அளிக்கிறது அதேசமயம் இந்த டொமைன் இண்டிபென்டன்ட் ஃபங்க்ஷன் உண்மையில் இடத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் வெவ்வேறு சிக்கல்களின் கீழ் அவை ஒரிஜினல் சிக்கலில் இருந்து தளர்த்தப்படுகின்றன எனவே இது இன்னும் குறிப்பிட்ட ஆழத்தை தேடக்கூடும் ஆனால் தளர்வான சிக்கலைத் தீர்க்க ஒரு பொதுவான யோசனையான பாலினாமியல் ஈக்வேஷன் டைம் மட்டுமே தேவைப்படும் அளவுக்கு சிக்கல் தளர்த்தப்பட்டுள்ளது நாம் பின்னர் முயற்சி செய்வோம் ஆனால் அது ஒரு டொமைன் இண்டிபென்டன்டான பாணியில் செய்யப்படுகிறது நான் அதை இங்கே எட்டு புதிர் மூலம் விளக்கினேன் எனவே இப்போது என்ன நடக்கிறது நீங்கள் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு ஸ்டேடிக் ஃபங்க்ஷனுடன் n உருவாக்கப்படும் போதெல்லாம் கணக்கிடப்படுகிறது இது ஸ்டேடிக் டைம்மில் கணக்கிடப்படுகிறது எனவே வெளிப்படையாக இது உதவியாக இருக்கும் கேள்வி என்னவென்றால் நான் இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒரு பாலினாமியல் டைம் ஃபங்க்ஷன் இருந்தால் இது கவர்ச்சிகரமானதாக இருக்க உதவுமா பின்னர் இதை நான் ஒரு டொமைன் இண்டிபென்டன்ட் பாணியில் செய்ய முடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஓ இது நகர வரைபடம் என்னால் ஒரு யூக்ளிடியன் தூரத்தைப் பயன்படுத்த முடியும் அல்லது அது என்னால் முடிந்த எட்டு புதிர் அல்லது அது ஒரு ரூபிக் கியூப் அல்லது சிவப்பு ஓடுகள் மற்றும் நீல ஓடுகளை என்னால் எண்ண முடியும் அந்த பகுத்தறிவை நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நான் சில நன்கு வரையறுக்கப்பட்ட முறையில் கூறுவேன் நான் சிக்கல் வரையறையை பாலினாமியல் டைம்மில் தீர்க்கக்கூடிய வகையில் மாற்றுவேன் பின்னர் அந்த தீர்வின் நீளத்தை நான் இங்கே ஒரு ஹூரிஸ்டிக் மதிப்பாகப் பயன்படுத்துவேன் எனவே நீங்கள் இங்கே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை செருகியுள்ளீர்கள் கேள்வி என்னவென்றால் இந்த விஷயத்தின் உள்ளே இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை செருகுவதற்கு இது உதவுகிறது இது அடிப்படையில் இயற்கையில் அதிவேகமானது மற்றும் பதில் நடைமுறையில் ஆம் இது உதவுகிறது பின்னர் சிறிது நேரம் பார்ப்போம் ஆனால் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பயன்படுத்துவதற்கான யோசனையை பொதுமைப்படுத்தும் ஒரு ஃபங்க்ஷனைப் பயன்படுத்துவதாகும் இது உங்களிடம் உள்ள திறந்த பட்டியலை வழங்கியுள்ளீர்கள் டெப்த் ஃபர்ஸ்ட் அல்லது ப்ரெத் ஃபர்ஸ்ட் போன்ற குருட்டு பாணியில் செய்வதை விட அடுத்ததாக எந்த நோடை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இது உங்களுக்குத் தெரிவிக்கும் அல்லது அந்த முறையைப் பயன்படுத்துவதால் சிலவற்றைப் பயன்படுத்துகிறது இது அதிக தகவலறிந்த பாணியில் தேடுகிறது அதனால்தான் இது அடிப்படையில் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் மீண்டும் ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சை மேற்கொள்வோம் பின்னர் இதை சிறிது சிறிதாக மேம்படுத்த முயற்சிப்போம் தரம் மற்றும் முழுமை பற்றிய இந்த கருத்துக்கு நாம் திரும்பி வருவோம் அவற்றை மீண்டும் பார்வையிடுவோம் அடிப்படையில் சராசரியாக நேரமும் இட சிக்கலும் இயற்கையில் இன்னும் அதிவேகமாக இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை ஒரிஜினலை விட பெஸ்ட் அதிவேக ஃபங்க்ஷன்களாக இருக்கலாம் ஆனால் அவை இன்னும் அதிவேகமாக இருக்கின்றன நிச்சயமாக சில டொமைன்களில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் உருவாக்க மிகவும் எளிதானது இந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய முன்னேற்றம் பெறுவீர்கள் உதாரணமாக நீங்கள் மன்ஹாட்டனில் இருந்தால் நான் நினைக்கும் பாதையை நீங்கள் எளிதாகக் காணலாம் எனவே அடுத்த வகுப்பில் நாம் இதற்கு வருவோம்